மாணவர்களை வரவேற்கிறேன் நான் டாக்டர் ஏகே சர்மா நான் டிபார்ட்மென்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் ஐஐடி ரூர்க்கி இல் இருந்து வருகின்றேன் எனக்கு விருப்பமான பகுதி என்பது ஃபைனான்ஸ் மற்றும் அக்கவுண்டிங் மேலும் இப்பொழுது நான் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்ற பாடத்தை வழங்க போகின்றேன் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற பாடத்தில் மேலாண்மைக்கு பயன்படுகின்ற அதாவது ஒரு வணிக நிறுவனத்தில் மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுகின்ற வெவ்வேறு வகையான கணக்கியல் நுட்பங்களைப் பற்றி மிக விரிவாக படிக்கப் போகிறோம் மேலும் நான் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் காஸ்ட் அக்கவுண்டிங் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் ஆகிய மூன்று வகையான கணக்கியல் சம்பந்தமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய விரும்புகின்றேன் மற்றும் இந்த மூன்று வகையான கணக்கியல்களுக்கு இடையேயான வித்தியாசங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நாம் கணக்கியல் பற்றி பேசும் பொழுது பலருக்கு நம்மிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் உள்ளது காஸ்ட் ஆக்கவுண்டிங் உள்ளது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் உள்ளது எனவே நம்மிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் இருக்கும்பொழுது காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதன் தேவை என்ன என குழப்பம் ஏற்படுகின்றது நம்மிடம் காஸ்ட் அக்கவுன்டிங் மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் ஆகியவை இருக்கின்றன என்றால் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் தேவை என்ன எனவே இங்கு எதற்கு இந்த மூன்று வகையான கணக்கியல் துறைகள் உள்ளன அதற்கான பயன்பாடு என்ன அதற்கான தேவை என்ன இந்த மூன்று வகையான கணக்கியல்களை அல்லது கணக்கியல் பாடங்களை அல்லது கணக்கியல் பகுதிகளை அல்லது கணக்கியல் துறைகளை உருவாக்கியதற்கான புரிதல்கள் என்னவாக இருந்தன எனவே அவைகளைப் பற்றிதான் இங்கு நாம் விவாதிக்க போகின்றோம் மற்றும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யப் போகின்றோம் முன்னதாக நான் பைனான்சியல் அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்ற படிப்பை வழங்கி இருந்தேன் எனவே முன்னர் வழங்கியது பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை சார்ந்தது ஆகும் உங்களுக்கு பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை பற்றிய அடிப்படை அறிவு இருக்கிறது என்றால் உங்களுக்கு காஸ்ட் அக்கவுன்டிங் பற்றி தெரிந்திருக்கின்றது அல்லது அதனைப் பற்றி தெரியவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதைப்பற்றிய அடிப்படை விஷயம் தெரிகின்றது என்றால் நீங்கள் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதைப் பற்றி முன்னர் படித்து இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது என்ன என்பதைப் பற்றி புரிந்துகொள்ள மிகவும் எளிமையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது என்ன மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது என்ன மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதற்கான தேவை என்ன மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் உள்ள சிக்கல்கள் என்ன எந்த வகையான மேலாண்மை சிக்கல்களை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதை பயன்படுத்தி நிவர்த்தி செய்ய முடியும் பல்வேறு காலகட்டத்தில் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது எவ்வாறு வளர்ந்தது போன்ற சந்தேகங்களை உங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் மற்றும் இவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகளை அறிந்து கொள்ள முடியும் மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற இந்தப் படிப்பு என்பது 30 மணிநேர படிப்பு ஆகும் இது அரைமணிநேரம் கொண்ட 60 விரிவுரைகளை உள்ளடக்கியது எனவே மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் ஒவ்வொரு அம்சங்களையும் நான் விவாதிக்க விரும்புகின்றேன் மற்றும் சிலவகையான கணக்குகள் மற்றும் வழக்குகளை இங்கு தீர்த்து வைத்து விவாதிக்க போகின்றேன் நாம் நாம் மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் இன் வெவ்வேறு வகையான தலைப்புகள் சம்பந்தமான கருத்துரு விஷயங்களைப் பற்றி பேசப் போகின்றோம் அத்தகைய வெவ்வேறு வகையான நுணுக்கங்களையும் மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் இன் வெவ்வேறு வகையான கருத்துக்களையும் அளவீடுகள் அடிப்படையிலான மற்றும் தர அடிப்படையிலான மேலாண்மை முடிவு எடுப்பதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பற்றியும் பேசப் போகின்றோம் இறுதியாக இந்த பாடம் அல்லது இந்த கற்றல் பகுதி நமது நிறுவனத்திற்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் பார்க்கப் போகின்றோம் எனவே நாம் வெவ்வேறு வகையான கணக்கியல் கிளைகளை பற்றி பேசும் பொழுது அங்கு மூன்று கணக்கியல் கிளைகள் உள்ளன அவையாவன பைனான்சியல் அக்கவுண்டிங் காஸ்ட் அக்கவுன்டிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதைப்பற்றி நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீங்கள் இத்தகைய அடிப்படையான விஷயத்தையாவது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் எனவே எதற்காக இங்கு மூன்று வகையான கணக்கியல் கிளைகள் தேவைப்படுகின்றன மற்றும் அவற்றுக்கான தேவைகள் என்ன மேலும் இந்த மூன்று வகையான கணக்கியல் கிளைகள் எத்தகைய பயன்களை அளிக்கின்றன முதலாவதாக நம்மிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது உள்ளது அடுத்ததாக காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பது உருவாக்கப்பட்டது அடுத்தபடியாக மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது நம்மால் உருவாக்கப்பட்டது இது காலப்போக்கில் வெவ்வேறு கட்டங்களாக நிகழ்ந்துள்ளது இவை அனைத்தும் வணிக உலகத்தின் தேவைக்கு ஏற்ப வணிக உலகம் மிகவும் சிக்கலான ஒன்றாக உருவாக்கிய பிறகு ஏற்பட்ட தேவைகளின் காரணமாக அல்லது பிற்காலத்தை முன்கூட்டியே கணிப்பதில் உள்ள சிரமத்தின் காரணமாக அல்லது முடிவெடுப்பதற்காக அல்லது மற்ற ஏதாவது ஒரு வகையான வியாபார சிக்கல்களுக்கானதாக கூட வெவ்வேறு காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளன உலகமயமாக்கல் காரணமாக வெவ்வேறு பொருளாதாரங்கள் தாராளமயமாக்கல் காரணமாக நிறுவனங்கள் ஒரு பொருளாதாரத்தில் இருந்து இன்னொரு பொருளாதாரத்திற்கு மாறுவதன் காரணமாக அதாவது சொந்த பொருளாதாரத்தில் இருந்து வேறொரு பொருளாதாரத்திற்கு மாறும்போது அவர்களுக்கு வெவ்வேறு வகையான சிக்கல்கள் இருந்தன அத்தகைய சவால்களாவண வெவ்வேறு பொருளாதாரங்கள் வெவ்வேறு சந்தைகள் வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு பிரச்சினைகள் மற்றும் வெவ்வேறு சிக்கல்கள் கொண்ட வெவ்வேறு வாடிக்கையாளர்கள் அவற்றைத் தீர்ப்பது எவ்வாறு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது எப்படி மற்றும் வருகின்ற காலத்தில் சந்தையில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்பதைக்கூட நாம் கண்டறிய வேண்டும் நிறுவனம் அல்லது நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் சந்தை எவ்வாறு நடந்து கொள்ளும் அத்தகைய சந்தைகள் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகின்றன அத்தகைய வாடிக்கையாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளின் அல்லது சேவையின் தேவை எவ்வாறு இருக்கப் போகின்றது போட்டிகள் நிறைந்த பொருளாதாரத்தில் பொருளுக்கான விலையை எவ்வாறு நிர்ணயம் செய்வது அதேபோல் அடுத்தபடியாக சரக்கு இருப்பு மற்றும் உலக அளவில் பரவியுள்ள சந்தையில் உள்ள வாடிக்கையாளரின் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது போன்ற முடிவுகளை எடுப்பது ஒரு சிறந்த வணிக நிறுவனம் இத்தகைய காலகட்டத்தில் ஒரே ஒரு பொருளாதாரம் அல்லது ஒரே ஒரு சந்தையை மட்டும் நம்பி இருப்பது என்பது போதுமானது அல்ல அல்லது அவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் இருந்து இன்னொரு பொருளாதாரம் வரை தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்த மாட்டார்கள் என்று சொல்லக்கூடாது இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னுடன் ஒத்துப் போகவேண்டும் இது எதைக் குறிக்கிறது என்றால் அவர்கள் ஒரே ஒரு சந்தையில் மட்டும் திருப்தி அடையமாட்டார்கள் அவர்கள் ஒரே ஒரு சந்தையில் மட்டும் இருக்கின்றார்கள் என்றால் அந்த சந்தை பல்வேறு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது அவர்கள் ஒரே ஒரு சந்தையில் மற்றும் செயல்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று நினைப்பார்கள் ஆனால் நாளை மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த பகுதிக்கு வரும் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய சந்தையை இழந்து விடுவார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் எனவே அவர்கள் தங்கள் நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டிலும் தங்களுக்கான மாற்று சந்தையை முன்னோக்கியும் பார்க்க வேண்டும் எனவே வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வகையான முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும் மற்றும் கணக்கியல் என்பது மேலாளர்கள் மற்றும் வணிக தொடர்புடைய பல்வேறு வகையான நபர்களுக்கு மிகவும் சரியான மற்றும் பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு உதவும் ஒரு பாடம் ஆகும் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் நமக்கு உள்ள எலக்ட்ரிக்கல் துறையைப் பற்றி நீங்கள் பேசும் பொழுது ஏங்கர் என்ற நிறுவனத்தை நான் சொல்வேன் ஏங்கர் நிறுவனம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பெயர் பெற்ற நிறுவனம் மிகவும் சக்திவாய்ந்த நிறுவனம் ஆனால் சந்தை என்பது தாராளமயம் ஆக்கப்பட்டபிறகுதான் இந்தப் பெயர் வந்தது நாம் உலகமயமாக்கலை ஏற்றுக்கொண்டோம் பல்வேறு அமெரிக்கா மற்றும் ஜப்பான் கம்பெனிகள் இந்த சந்தையில் நுழைந்தன மற்றும் இறுதியாக ஏங்கர் நிறுவனம் சந்தையில் நிலைத்து இருப்பது என்பது மிகவும் சிரமமானதாக ஆகிவிட்டது மற்றும் இறுதியாக அந்த நிறுவனத்தை பேனசோனிக் நிறுவனம் வாங்கி விட்டது எனவே இது ஒரு மிகப்பெரிய இணைவு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது ஒரு காலத்தில் இந்திய சந்தையில் தலைவராக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தால் கைப்பற்றப்பட்ட நிறுவனமாக விற்பனை செய்யப்பட்ட நிறுவனமாக ஆகிவிட்டது இது அத்தகைய நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக போட்டியிட்டு முன்னேற முடியவில்லை என்பதை குறிக்கின்றது எனவே வெவ்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வகையான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது மற்றும் இங்கு தரவு அதாவது பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சம்பந்தமான தரவுகள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றன எனவே கணக்கியல் என்பது இல்லாமல் தொழிலை நடத்துவது என்பதை உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது பினான்சியல் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் நாம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்பதை தயாரிக்கிறோம் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் என்பதை தயாரிக்கிறோம் நாம் பேலன்ஸ் ஷீட் என்பதை தயாரிக்கிறோம் நாம் கேஸ் ப்ளோவ் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிக்கிறோம் ஃபண்ட் ப்ளோவ் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிக்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அல்லது அதனை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த அனைத்து அறிக்கைகளும் என்ன அவை அனைத்தும் தரவு என்பதை மட்டுமே கொண்டுள்ளன மற்றும் அத்தகைய தரவுகள் நமக்கு மேலாண்மை முடிவெடுப்பதற்கு உதவுகின்றன இப்பொழுது நாம் லாபத்தை அடையும் பொழுது அந்த லாபம் போதுமானதா அல்லது இல்லையா என்பதைப் பற்றி பேசுவோம் நாம் நட்டத்தை அடையும் பொழுது இந்த நட்டத்திற்கான காரணம் என்ன அந்த நட்டத்தை லாபமாக மாற்றுவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோமா ஏனென்றால் இறுதியாக ஒரு தொழிலின் முடிவு என்பது அதனுடைய செல்வத்தை பெருக்குவது ஆகும் மற்றும் நாம் ஒரு வருட காலத்தில் அல்லது 12 மாத காலத்தில் நம்முடைய தொழில் என்பது எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஆராய்ந்து கொண்டே இருப்போம் எனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது நமக்கு பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்பதனை தயாரிக்க உதவுகின்றது அதாவது நீங்கள் தொழில் நிறுவனத்தில் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் பணம் சார்ந்த நடவடிக்கைகளாக மாற்றுகின்றது அனைத்து நடவடிக்கைகளும் பணம் சார்ந்த நடவடிக்கைகள் ஆக இருக்கலாம் பண நடவடிக்கைகள் அனைத்தும் கணக்குப் புத்தகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன மற்றும் இறுதியாக அவை பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்Profit Loss Accounting பேலன்ஸ் ஷீட் கேஸ் ப்ளோவ் ஸ்டேட்மெண்ட் ஆகியவை தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்படுகின்றன மற்றும் அவற்றின் உதவியுடன் நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய தொழில் எவ்வாறு உயர்ந்துள்ளது தொழில் எவ்வாறு நடந்துள்ளது தொழில் எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது மற்றும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவு செயல்பாடாக இருந்தாள் அது நல்லது ஆனால் மாற்றம் ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு கணக்கியல் என்பது நமக்கு உதவும் எனவே பைனான்சியல் ஆக்கவுண்டிங் என்பது இல்லாமல் வியாபாரத்தை நடத்துவது என்பதை உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அடுத்ததாக காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பது உள்ளது இது வெவ்வேறு வகையான பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றிற்கான விலையை நிர்ணயிக்க பயன்படும் ஒரு கணக்கியல் கிளை அல்லது பகுதி அல்லது ஒரு பாடம் இறுதியாக நாம் தயாரிக்கும் பொருள் அல்லது சேவை என்பது வாடிக்கையாளர்களுக்கானதாகும் மற்றும் அது சந்தைக்கு செல்ல வேண்டும் இப்பொழுது அது சந்தைக்கு போகும் பொழுது அது அங்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் மேலும் அவ்வாறு பொருள் அல்லது சேவையை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் உங்களிடம் அதற்கான விலை இருக்க வேண்டும் அல்லது அதனுடைய விலையைத் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொருளை தயாரிப்பாளராக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு நிறுவனம் பொருட்களை தயாரிப்பவர்களாக இருக்கின்றது அல்லது சேவைகளை உருவாக்குபவர்களாக இருக்கின்றது என்றால் அத்தகைய பொருட்கள் அல்லது சேவைகளை உருவாக்க எவ்வளவு செலவு ஆனது என்பதைப் பற்றி தெரிந்திருப்பது என்பது அவசியமானதாகும் அத்தகைய பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான உண்மையான செலவை நீங்கள் தெரிந்து கொள்ளும் வரை உங்களால் அவற்றுக்கான விலையைத் தீர்மானிக்க முடியாது எனவே காஸ்டிங் என்பது விலை நிர்ணயிப்பதற்கான அடிப்படை ஆகும் காஸ்டிங் என்பது இல்லாமல் விலை நிர்ணயிப்பது என்பது சாத்தியம் இல்லாதது எனவே உங்களுக்கு முழுமையாக வடிவமைக்கப்பட்ட காஸ்ட் அக்கவுன்டிங் என்பது தேவைப்படுகின்றது இது மட்டுமே ஒரு பொருள் அல்லது சேவையின் அனைத்து வகையான செலவு சம்பந்தமான சிக்கல்களையும் எடுத்தாள பயன்படும் காஸ்ட் என்பது விலை நிர்ணயம் செய்வதற்கான அடிப்படை ஆகும் எனவே நமக்கு காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பது தேவைப்படுகின்றது ஏனென்றால் நாம் போட்டிகள் நிறைந்த உலகத்தில் இருக்கின்றோம் எனவே நீங்கள் நினைத்தது போல பொருளுக்கான விலையை உங்களால் மாற்றி அமைக்க முடியாது நாம் போட்டிகள் நிறைந்த பொருளாதாரத்தில் உள்ளோம் இது வாடிக்கையாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் பொருளாதாரம் ஆகும் ஆனால் விற்பனை செய்பவரால் கட்டுப்படுத்தப்படும் பொருளாதாரம் அல்ல இன்றைய பொருளாதாரம் அல்லது சந்தை என்பது பொருட்களை வாங்குபவர்களாள் கட்டுப்படுத்தப்படுகின்றது இன்று உலக அளவில் சந்தை என்பது வாடிக்கையாளர்களுக்கான சந்தையாகும் இது விற்பனையாளர்களின் சந்தை இல்லை இங்கு வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு வகையான வாய்ப்புகள் உள்ளன வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான மாற்றுப் பொருட்கள் உள்ளன மிகப்பெரிய அளவில் முன்னேறியுள்ளது பொருட்கள் கிடைக்கும் இடம் பொருளுக்கான விலை மற்றும் பொருளின் தன்மை ஆகியவற்றில் ஒரு விற்பனையாளரால் தன்னுடைய வாடிக்கையாளரை திருப்தி படுத்த முடியவில்லையென்றால் அவர்கள் உடனடியாக வேறு ஒருவருடைய பொருளுக்கு மாறிவிடுவார்கள் அவர்கள் உடனடியாக தற்போதைய நிறுவனத்தின் முந்தைய வாடிக்கையாளராக மாறி விடுவார்கள் இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது எடுத்துக்காட்டாக தொலைத்தொடர்பு துறையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 10 முதல் 15 வருடங்களுக்கு முன்னால் நமது நாட்டில் தொலைத்தொடர்புதுறை என்ற ஒரே ஒரு துறை மட்டும் இருந்தது பின்னர் அது பிஎஸ்என்எல் என்று மாற்றப்பட்டது ஆனால் இப்பொழுது தொலைத் தொடர்பு சேவை செய்ய எவ்வளவு நிறுவனங்கள் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் மற்றும் ஒரு நிறுவனத்தின் சேவையில் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் எடுத்துக்காட்டாக ஏர்டெல் நிறுவனத்தின் சேவை உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் வோடபோன் என்ற நிறுவனத்திற்கு சென்று விடலாம் வோடபோன் வோடபோன் v நிறுவனத்தின் சேவை உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜியோ நிறுவனத்திற்கு சென்று விடலாம் ஜியோ உடைய சேவை உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சென்று விடலாம் எனவே சேவையைப் பொருத்து சேவையை வழங்கும் விதத்தைப் பொறுத்து மற்றும் மிக முக்கியமாக என்ன விலையில் இத்தகைய சேவைகள் அல்லது பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை பொருத்து நீங்கள் அதனை பொருளுக்கான அல்லது சேவைக்கான வெற்றி அல்லது தோல்வி என்று அழைக்கலாம் அதற்கான காரணம் என்ன ஜியோ நிறுவனத்தின் குறுகியகால வெற்றிக்கான காரணம் என்ன என்று நீங்கள் சொல்வீர்கள் ஜியோ நிறுவனமானது வோடபோன் மற்றும் ஐடியா ஆகிய நிறுவனங்களை ஒன்று சேர்ந்து கூட்டுத்தொழில் செய்ய கட்டாயப்படுத்தியது ஏனென்றால் அவர்களால் சந்தையில் ஜியோ நிறுவனத்தின் போட்டியை சமாளிக்க முடியவில்லை வோடபோன்வோடபோன் நிறுவனம் இங்கிலாந்தை சேர்ந்தது அது ஒரு மிகப் பெரிய பன்னாட்டு நிறுவனம் அதனிடம் உலக அளவில் மில்லியன் கணக்கில் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் அவர்களால் இந்திய நிறுவனத்தின் போட்டியை சமாளிக்க முடியவில்லை ஒரு புதிய இந்திய நிறுவனம் தொலைத் தொடர்புத் துறையில் நுழைகிறது ஏனெனில் அவற்றின் சேவைகளும் அவற்றின் சேவையின் தரமும் தற்போதுள்ள நிறுவனங்களின் சேவைகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் மலிவானவை நீங்கள் பிஎஸ்என்எல் ஏர்டெல் வோடபோன் ஐடியா என எந்த நிறுவனத்தை சொன்னாலும் ஜியோ கொடுத்த வேகம் மற்றும் அது நிர்ணயித்த விலையை முன்னர் இருந்த எந்த நிறுவனத்திலும் கொடுக்க முடியவில்லை இது ஜியோ நிறுவனம் எவ்வாறு சந்தையில் சேவையை வழங்க முடிந்தது என்பதை குறிக்கின்றது மற்றும் இப்பொழுது கூட மற்ற நிறுவனங்கள் போட்டியிட முடியாத விலையில் கொடுக்க முடிகின்றது ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய சேவையின் விலையை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பது தெரியும் இத்தகைய போட்டிகள் நிறைந்த சந்தையில் விற்பனை செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த அளவு மிகவும் போட்டியான விலையை நிர்ணயிக்க வேண்டும் இது அனைத்து பண்புகள் மற்றும் பண்புக்கூறுகளால் நிறைந்துள்ளது இன்னும் இது போட்டிகள் நிறைந்ததாக உள்ளது மற்றும் மக்கள் அதனை ஏற்றுக் கொள்வதற்கான காரணங்களை கொண்டுள்ளார்கள் மேலும் இது ஒரு துறையில் மட்டும் ஏற்படுவது இல்லை நீங்கள் தயாரிப்பு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் துறையைப் பற்றிப் பேசினாலும் சரி மோட்டார் வாகனங்களை பற்றி பேசினாலும் சரி நுகர்வோர் பொருட்களைப் பற்றி பேசினாலும் சரி அங்கு அனைத்து இடங்களிலும் போட்டிகள் என்பது நிறைந்துள்ளது எனவே நுகர்வோர் பொருட்கள் மோட்டார் வாகனங்கள் அதாவது தொழில்துறை என அனைத்திலும் போட்டி மிகவும் நிறைந்துள்ளது எனவே போட்டிகளுடன் போராட மற்றும் போட்டிகள் நிறைந்த சூழ்நிலையில் நீடித்திருக்க பொருட்களுக்கான விலையை எவ்வாறு நிர்ணயம் செய்வது என்பதை கற்றுக் கொள்ள வேண்டும் மற்றும் அது மட்டும் போதாது பொருளின் தரத்தை குறைக்காமல் அதனுடைய செலவையும் குறைக்க வேண்டும் எனவே உங்களது பொருளுக்கான செலவை நிர்ணயம் செய்வதற்கான அடிப்படை உங்களிடம் இருக்கிறது என்றால் அதுதான் இறுதியாக உங்களது பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கும் அடிப்படையாக இருந்திருக்கிறது எனவே ஒரு முழுமையான காஸ்ட் அக்கவுன்டிங் என்ற படிப்பதற்கான கிளை உங்களுக்கு தேவைப்படுகிறது இதுதான் காஸ்ட் அக்கவுன்டிங் அடுத்ததாக நாம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதைப் பற்றிப் பேசுகின்றோம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது ஒரு தனியான அமைப்பு இல்லை இதற்கு பைனான்சியல் அக்கவுண்டிங் போன்று தனித்துவமான நுணுக்கங்கள் எதுவும் இல்லை இது சரியான இடைவெளியை கொண்டுள்ளது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கொள்கைகள் ஒரு முழுமையான பாடத்தை உருவாக்குவதற்கான வழிகளைக் கொண்டுள்ளது மற்றும் பினான்சியல் அக்கவுண்ட்ங்கின் வெவ்வேறு நுட்பங்களுக்கு அடிப்படையாக உள்ளது பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதில் நாம் கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஜேர்ணல் லெட்ஜெர் டிரையல் பேலன்ஸ் ஆகியவற்றிற்கு கொண்டு செல்கின்றோம் இறுதியாக அவற்றை பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு கொண்டு செல்கின்றோம் நாம் காஸ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட் மற்றும் பன்ட் புளோ ஸ்டேட்மெண்ட் ஆகியவற்றை தயாரிக்கிறோம் எனவே அவை அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன அந்த அனைத்து தகவல்களும் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்ற நுட்பத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்றன இது ஒரு முழுமையான பாடமாகும் இது ஒரு உண்மையான பாடமாகும் மற்றும் இது இதற்கான சொந்த அடிப்படையைக் கொண்டுள்ளது மற்றும் இதற்கான தனிப்பட்ட நுட்பங்கள் மற்றும் முறைகளை கொண்டுள்ளது அதேபோல காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அதை நீங்கள் ஒரு முழுமையான பாடம் என்று சொல்லலாம் ஏனென்றால் அது அதற்கான நுட்பங்களை கொண்டுள்ளது அதில் வெவ்வேறு துறை சார்ந்த பொருட்களுக்கான செலவுகளுக்கான வெவ்வேறு வகையான நுட்பங்கள் உள்ளன இதில் தயாரிப்பு துறையில் உள்ள பொருட்களுக்கான விலையை நிர்ணயிக்க நுணுக்கங்கள் உள்ளன நுகர்வோர் துறையில் உள்ள பொருட்களுக்கான விலையை நிர்ணயிப்பதற்கு வாகனத் துறை மற்றும் கட்டிடத் துறை போன்ற துறைகளுக்கான நுட்பங்களை கூட அது கொண்டுள்ளது நம்மிடம் வெவ்வேறு வகையான அடக்க விலையை நுட்பங்கள் உள்ளன எனவே இது வெவ்வேறு வகையான நுட்பங்களைக் கொண்டுள்ளது மற்றும் வெவ்வேறு வகையான முறைகளை கொண்டுள்ளது எனவே இது ஒரு முழுமையான மற்றும் உண்மையான படிப்பதற்கான பாடமாகும் ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது என்ன காஸ்ட் அக்கவுண்டிங் மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் போன்று மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதற்கு தனிப்பட்ட நுட்பங்கள் முறைகள் மற்றும் அமைப்புகள் என எதுவுமில்லை இது பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றிலிருந்து உத்திகளை எடுத்துள்ளது இது ஒரு பகுதி நுட்பங்களை மற்றும் ஒரு பகுதி தரவுகளை தகவல்களை பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றிலிருந்து எடுத்துள்ளது இது முதல் இரண்டு கணக்கியல் கிளைகளை முற்றிலும் சார்ந்துள்ளது உங்களுக்கு பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் சம்பந்தமான தரவுகள் இல்லை என்றால் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதை மேளாண்மை முடிவெடுக்கும் ஒரு கருவியாக உங்களால் பயன்படுத்த முடியாது எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுன்டிங்கில் வரக்கூடிய அனைத்து வகையான முடிவெடுத்தல்களுமே பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றை சார்ந்ததாகும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது வெவ்வேறு வகையான முடிவெடுத்தல் நுட்பங்களை கொண்டுள்ளது ஆனால் எந்த ஒரு தரவையும் அல்லது தகவல்களையும் இது உருவாக்குவது இல்லை தரவு அல்லது தகவல் என்பது பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றின் மூலம் உருவாக்கப்படுகின்றன ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிவு எடுப்பதற்கு அந்த தரவை எவ்வாறு பயன்படுத்துவது அதைத்தான் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்ற நுட்பத்தைதான் நாம் படிக்க முடியும் இது முடிவு எடுப்பதற்கு உதவுகின்றது ஆனால் தரவையோ அல்லது தகவலையும் உருவாக்க உதவுவது இல்லை அல்லது வெவ்வேறு வகையான அளவு சார்ந்த உள்ளீடுகளை இது கொடுப்பது இல்லை இது பேலன்ஸ் சீட்டில் உள்ள தகவல்கள் மற்றும் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டில் Profit Loss Accounting உள்ள தகவல்கள் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்துகின்றது வெவ்வேறு தகவல்களை பயன்படுத்தி பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றில் என்னென்ன தகவல்கள் உருவாக்கப்பட்டனவோ அவை அனைத்தும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டில் நேர்த்தியாக பயன்படுத்தப்படுகின்றன எனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் காஸ்ட் ஆக்கவுண்டிங் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஆகியவற்றை எவ்வாறு முறையாக பயன்படுத்துவது மற்றும் எவ்வாறு மற்றும் எந்தெந்த வழிகளில் இத்தகைய தகவல்களை அன்றாட மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவது என்பதைப்பற்றி இங்கு படிக்க போகின்றோம் ஏனென்றால் வணிகம் என்பது மிகவும் கடினமானது இது ஒரு பொருளுக்கான விலையை மட்டும் நிர்ணயிப்பது இல்லை நாம் மேலும் எவ்வாறு செலவை குறைப்பது என்பதைப் பற்றியும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் வெவ்வேறு வகையான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான செலவு தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் ஆனால் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பது இல்லாமல் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது இல்லை அதேபோல புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் மற்றும் வேறு ஏதாவது அறிக்கைகள் நமக்கு எந்த தகவலை தந்தாலும் சரி பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது நமக்கு முற்காலத்தின் தகவல்களை மட்டும் கொடுக்கின்றது அதாவது புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட் அது வேறு எதையும் உங்களுக்கு கொடுப்பது இல்லை மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது பைனான்சியல் அக்கவுண்டிங் எங்கு முடிகிறதோ அங்கு தொடங்குகின்றது இங்கு தகவலை உருவாக்குவது என்பது இந்த காலகட்டத்தில் போதாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே முற்காலத்தில் அவ்வாறு இருந்தது ஆனால் இப்பொழுது அது சாத்தியமில்லை இரண்டு முக்கியமான கணக்கியல் கிளைகளை பயன்படுத்தி எத்தகைய தகவலை உருவாக்கினாலும் அதனை சிறந்த மேலாண்மையை வழங்குவதற்கு சரியாக பகுத்தறிந்து மற்றும் அதனை பயனுள்ளதாக பயன்படுத்துதல் எவ்வாறு என்பதைப்பற்றி மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் படிக்க போகின்றோம் இப்பொழுது இந்த பாடத்தின் தேவை என்ன மற்றும் இது எவ்வாறு வளர்ந்தது என்பதை பற்றி வெறும் 2 நிமிடத்தில் உங்களுடன் விவாதிக்க போகின்றேன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நாம் வணிகத்தை தொடங்கியபோது அங்கு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மற்றும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் என இரண்டு வகையான கணக்கியல் முறைகள் இருந்தன என்பதைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் என்பதன் கீழ் மிகவும் சுலபமான கணக்கு இயல் முறை இருந்தது அதில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் நிதி என்பது எந்தெந்த மூலங்களிலிருந்து வந்தது மற்றும் எந்தெந்த வகையில் சென்றது என்பதை எழுதுவோம் மற்றும் வித்தியாசம் என்ன என்பதை கணக்கிடுவோம் நம் வியாபாரத்திற்கு என்னென்ன உள்ளே வருகின்றதோ மற்றும் வியாபாரத்தில் இருந்து என்னென்ன வெளியே செல்கின்றதோ அவை அனைத்திற்கும் ஒரே ஒரு பதிவை மட்டும் செய்வோம் ஆனால் ஒரு வியாபார நிறுவனத்தில் எந்த நடவடிக்கை நடந்தாலும் அது ஒரே ஒரு தன்மையை மட்டும் கொண்டிருப்பது இல்லை இவ்வாறான தீமைகளை அது கொண்டிருந்தது அத்தகைய நடவடிக்கைகள் இரண்டு தன்மைகளை கொண்டிருக்கின்றன பொருட்கள் என்பது வணிகத்திற்கு உள்ளே வரும்பொழுது ரொக்கம் என்பது வெளியே செல்கின்றது ஏனென்றால் பொருட்கள் என்பது இலவசமாக கிடைப்பது இல்லை எனவே ஏன் ஒவ்வொரு நடவடிக்கையும் இரண்டு தன்மைகளை கொண்டிருக்கக் கூடாது எனவே சிங்கிள் என்ட்ரி சிஸ்ட என்பதற்கு பிறகு நம்மிடம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்ற ஒன்று நமக்கு இருந்தது மற்றும் இப்போதைய பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்பதைச் சார்ந்தது ஆகும் இது லூக்கா பேசியோலி என்பவரால் உருவாக்கப்பட்டது இவர் இத்தாலியை சேர்ந்த ஒரு வியாபாரி ஆவார் இவர் இதை 17ஆம் நூற்றாண்டில் உருவாக்கினார் இவர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பற்றிய புத்தகத்தை எழுதினார் அதன் பிறகு இந்த முறையானது உலகத்திலுள்ள அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட்டது மற்றும் இது ஒரு முழுமையான கணக்கியல் பாடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் பைனான்சியல் அக்கவுண்டிங் பற்றி விரிவாக பேசப் போவது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும் எனவே இங்கு அதனை ஞாபகப்படுத்துவது மட்டுமே தேவையானது ஆகும் பைனான்சியல் அக்கவுன்டிங்கிங் என்பது புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss account பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றின் மூலம் எத்தகைய தகவல்களை உருவாக்கினாலும் சரி அது டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்பதைப் பொறுத்தது ஆகும் மற்றும் நீங்கள் ஒரு நடவடிக்கையை ஜர்னல் லெட்ஜ்ர் டரியல் பாலன்ஸ் ஆகியவற்றில் பதிவுசெய்து புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் மற்றும் பேலன்ஸ் ஷீட் பன்ட் புளோ ஸ்டேட்மெண்ட் காஸ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட் ஆகியவற்றை தயாரிக்கின்றார்கள் அங்கு பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது முடிவடைகின்றது அதிகபட்சமாக அத்தகைய தகவல்களை சிலவகையான விகிதாச்சாரங்கள் கணக்கிடுவதன் மூலம் அல்லது பன்ட் புளோ ஸ்டேட்மெண்ட் காஸ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட் ஆகியவற்றை தயார் செய்வதன் மூலம் ஆராய முடியும் ஆனால் அதற்குமேல் உங்களால் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை பயன்படுத்த முடியாது பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதன் மற்றொரு குறைபாடு என்னவென்றால் இது முந்தைய காலத்தைச் சார்ந்தது ஆகும் நீங்கள் ஒரு வருடத்தின் இறுதியில் மூன்று மாதத்தின் இறுதியில் ஆறு மாதத்தின் இறுதியில் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் தயாரிப்பதன் மூலம் உங்களுடைய தொழிலில் முடிவை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் முன்னர் ஈடுபட்ட நடவடிக்கைகளின் முடிவு ஆகும் அத்தகைய முடிவுகளை உங்களால் மாற்ற இயலாது உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் லாபம் அடைந்து உள்ளீர்கள் ஆனால் அது போதுமானதாக இல்லையென்றால் முந்தைய காலகட்டத்தில் அடைந்த லாபத்தை உங்கள் உயர்த்த இயலாது ஆம் நீங்கள் வருங்காலத்தில் அதனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் உங்களுடைய வியாபாரம் நட்டத்தை அடைந்துள்ளது என்பதை 12 மாதங்களுக்கு பிறகு அல்லது மூன்று மாதத்திற்குப் பிறகு அல்லது ஆறு மாதத்திற்கு பிறகு தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அந்த நட்டத்தை உங்களால் லாபமாக மாற்ற முடியாது ஆம் நீங்கள் மீதமுள்ள காலகட்டத்திற்கான சரியான அல்லது சரி செய்யும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் எனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதன் மற்றொரு குறைபாடு என்னவென்றால் இது பயனுள்ள தகவல்களை உருவாக்குகின்றது ஆனால் அந்த அனைத்து தகவல்களும் முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தது ஆகும் எனவே ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது வணிகம் என்பது மிகவும் போட்டிகள் நிறைந்ததாக இல்லாதபோது இந்த காலகட்டமானது 17 ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் 18 ஆம் நூற்றாண்டாக இருக்கும் மற்றும் 19 நூற்றாண்டின் தொடக்கம் வரை இருக்கலாம் அல்லது 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருக்கலாம் அப்பொழுது பைனான்சியல் ஆக்கவுண்டிங் என்பது அதனுடைய சேவையை சரியாக வழங்கியது அப்பொழுது வேறு கணக்கியல் கிளையைப் பற்றி நாம் யோசிக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வணிகம் என்பது உலகளாவியதாக ஆனபிறகு வணிகத்தின் கடினத் தன்மையை நாம் பார்த்தோம் மற்றும் அதனை உணர்ந்தோம் நிறுவனம் ஒரு சந்தையில் இருந்து இன்னொரு சந்தையை நோக்கி பெயர்ச்சி அடைந்தது ஒரு பொருளாதாரத்தில் இருந்து இன்னொரு பொருளாதாரத்தை நோக்கி படையெடுத்தது நம்மிடம் பன்னாட்டு நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்கள் உலகளாவிய நிறுவனங்கள் நாடுகடந்த நிறுவனங்கள் ஆகியன இருந்தன எனவே அவை போட்டிகளை தீவிரப்படுத்தின இந்தியாவில் எடுத்துக்காட்டாக 1991 வரை நமது பொருளாதாரம் உலக மயமாக்கலுக்கு முன்னர் இந்திய நிறுவனங்கள் மட்டுமே சந்தையில் இருந்தன அவை அரசு நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த சந்தை என்பது இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமே இருந்தது மிகவும் குறைவான அயல்நாட்டு நிறுவனங்கள் மட்டுமே அப்பொழுது இந்திய சந்தையில் இருந்தன ஆனால் அதுவும் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் இருந்தன ஆனால் உலகப் நிறுவனங்களுக்காக இந்த பொருளாதாரத்தை நாம் திறந்தபோது உலகமயமாக்கலை தாராளமயமாக்கலை நாம் ஏற்றுக்கொண்டோம் மற்றும் இந்த பொருளாதாரம் அனைத்து வகையான பன்னாட்டு நிறுவனங்களும் இந்தியாவிற்கு வருவதற்காக பரந்து விரிந்ததாக மாற்றப்பட்டது எனவே இது போட்டியை தீவிரப்படுத்தியது இது போட்டியை தீவிரப்படுத்தியபோது பொருளாதாரத்தைத் திறப்பதற்கு முன்னர் என்ன விலைக்கு பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்கினார்கலோ அந்த விலையை உலகமயமாக்கலுக்குப் பிறகு அதாவது 1991க்கு பிறகு நிர்ணயிக்க இயலவில்லை ஏனென்றால் சில திறமையான மற்றும் நல்ல நிறுவனங்கள் சந்தைக்கு வந்துவிட்டன மற்றும் அவர்கள் மிகச்சிறந்த மற்றும் உபயோகமான பொருட்களை மிகவும் குறைவான மற்றும் சரியான விலைக்கு கொடுக்க ஆரம்பித்தனர் ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் பொருட்களின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை என்றால் ஏன் அத்தகைய பொருட்களை அவர்கள் வாங்க வேண்டும் மற்றும் சிறந்த பொருட்கள் பாதி விலைக்கு அல்லது மிகச் சிறந்த பொருட்கள் அதே விலைக்கு கிடைக்கும் போது வாடிக்கையாளர்கள் இந்திய பொருட்களிலிருந்து அல்லது சேவைகளிலிருந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மாறிவிட்டார்கள் இன்று இந்தியாவில் எந்தத் துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பன்னாட்டு நிறுவனங்கள் என்பவை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு வாகனங்கள் உள்ளன எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ளன நுகர்வோர் பொருட்கள் உள்ளன இந்த அனைத்து துறைகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களின் பொருட்களை நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் இந்திய நிறுவனங்கள் சந்தையை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அவர்களால் நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை அவர்கள் வழங்கும் பொருளுக்கு உண்டான தரத்திற்கான விலையை வசூலிக்கிறார்கள் அவர்களால் நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தபோது இவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களின் பொருளுக்கு மாறியதற்கான குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளன இது என்ன நடந்தது என்பதை குறிக்கின்றது என்றால் இந்திய நிறுவனங்களின் செலவு அமைப்பு என்பது குறைபாட்டுடன் உள்ளது என்பதை குறிக்கின்றது இதேபோல் இந்த குறைபாடுள்ள செலவு முறை அல்லது அந்த கணக்கியல் மற்றும் செலவு முறைகளில் உள்ள சவால்கள் ஒரு பொருளாதார மட்டத்தில் மட்டுமல்ல உலகளவில் கூட எதிர்கொள்ளப்படுகின்றன 1930களின் உலகளாவிய மந்தநிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் 1930ஆம் ஆண்டின் உலகளாவிய மந்தநிலை என்பது என்ன அந்த மந்த நிலையால் ஏற்பட்ட தாக்கம் என்ன மற்றும் அது எவ்வாறு கணக்கியலில் புதிய ஒரு அமைப்பை உருவாக்க ஊக்குவித்தது அது பிற்காலத்தில் காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்று அழைக்கப்பட்டது அதைத்தான் நான் உங்களிடம் விவாதிக்க போகின்றேன் எனவே இது எதைக் குறிக்கின்றது என்றால் தொடக்கத்தில் நம்மிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது இருந்தது அப்போது வணிகம் என்பது மிகமிக போட்டிகள் இல்லாத ஒன்றாக இருந்தது மற்றும் அனைத்து பகுதிகளிலும் வணிகம் செய்வது என்பது மிகவும் எளிமையானதாக இருந்தது எனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தது ஆனால் வணிகம் என்பது போட்டிகள் நிறைந்ததாக ஆனபிறகு மற்றும் சில சமயங்களில் உலகளாவிய மந்த நிலையின் காரணமாக மக்களின் வாங்கும் திறன் பாதிப்படைந்தது எனவே உலக அளவில் வணிக நிறுவனங்கள் அவர்களுக்கு பொருளின் விலையை கணக்கிடுவதற்கு மற்றும் அதற்கான செலவை குறைப்பதற்காக தங்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு புதிய பாடத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் அதன் விளைவாக இரண்டாவது கணக்கியல் கிளையான காஸ்ட் அக்கவுன்டிங் என்ற ஒன்று உருவானது காஸ்ட் ஆக்கவுண்டிங் பற்றி இன்னும் தெளிவாக மற்றும் காஸ்ட் அக்கவுண்டிங்கில் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் பினான்சியல் அக்கவுண்டிங் என்பதிலிருந்து காஸ்ட் அக்கவுண்டிங் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் ஆகியவற்றிற்கு ஏற்பட்ட நகர்வு பற்றி அடுத்த வகுப்பில் உங்களிடம் நான் விவாதிக்கிறேன்